மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் அக்கௌன்ஸ் பேயபிள்ஸ் செய்வார் ஆகவே அவருக்குக் கடன் வாங்குவது நன்மை பயக்கும் ஏனெனில் விற்பனையாளரால் லோடிங் ஃபேக்டர் நீட்டிக்க முடியுமோ அந்த அளவு முயற்சி செய்யலாம் ஏனெனில் விற்பனையாளரிடமிருந்து கடன் வாங்குவதை விட வங்கியில் கடன் வாங்குவது விலை அதிகம் எனவேசெலுத்த வேண்டிய கணக்குகளின் நிர்வாகத்தில் நாம் பேசிய சில முக்கிய அம்சங்கள் இவை நாங்கள் கொள்முதல் விதிமுறைகள் மற்றும் பின்னர் செலுத்த வேண்டிய கணக்குகளை நீட்டிப்பது பற்றி பேசினோம் பேயப்பிள்ஸ் வரம்புகளை நீட்டிப்பதன் முக்கியத்துவம் போன்ற வேறு சில விஷயங்களை இந்த வகுப்பில் இப்போது நான் உங்களிடம் பேசப் போகிறேன் 2 மாதங்கள் 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடம் அல்லது 2 ஆண்டுகளுக்குப் பிறகு கூட நீங்கள் பணம் செலுத்தலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்கிய பொருளுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தாமல் இருக்க முடியாது அதனால் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றவாறு தகுந்த ஒருவரிடம் கடனை பெறுவதே சிறந்ததாகும் தகுதிக்கு மீறி நீங்கள் இதை இழுக்க நினைத்தால் அது நடக்காது இது போல் ஒரு நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை நீடிப்பதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளது நிதி மேலாண்மை மாணவர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பொருளை வாங்குபவரும் காலநீட்டிப்பு செய்தால் கடன் கொடுத்தவர் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது வாங்குபவருக்கு சாதகமாக அமையாது முதல் விஷயம் பீனல் இண்டெரெஸ்ட் நீட்டினால் நான் அபராதம் வட்டி வசூலிப்பேன் அது மிக அதிகமாக இருக்கும் என்று எச்சரிப்பார் நீங்கள் சந்தையில் கிரெடிட் கார்டு காலத்திற்கு அப்பால் நீங்கள் கட்டணத்தை கட்டாமல் காலத்தை நீட்டினால் உங்களுக்கு அபராத வட்டி விதிக்கப்படும் மேலும் கடன் வாங்குபவரின் நன் மதிப்பை அது கெடுத்துவிடும் ஏனெனில் நீங்கள் ஒருபோதும் தகுந்த நேரத்தில் கொடுப்பவராக தென்பட மாட்டீர்கள் அதுதான் பிரச்சினையாக இருக்கும் அபராத வட்டி விகிதம் வசூலிக்கப்படும் என்பதும் அபராத வட்டி விகிதம் குட்வில் இழப்பதை விட மிகக் குறைவாக இருக்கும் இரண்டாவது விஷயம் எத்திக்கள் இஷ்யூஸ் என்பது ஒரு பெரிய நிறுவனம் மிகவும் வலுவான வாங்குபவர் என்றும் மிகப் பெரிய அளவு வாங்குபவர் என்றும் வைத்துக் கொள்வோம் வெவ்வேறு சப்ளையர்களிடமிருந்து வாங்கும் போது கண்ணாடி பகுதி அல்லது ரப்பர் பாகங்கள் அல்லது டயர்கள் மற்றும் குழாய்கள் அல்லது இருக்கை கவர்கள் அல்லது எஃகு போன்ற வேறு எந்த ஒரு உதிரி பாகத்தையும் தாங்களே தயாரிக்கவில்லை கியர்பாக்ஸை இடமிருந்து ரப்பர் பொருட்களை அதாவது காரில் உள்ள கண்ணாடியை இருக்கும் அதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய பகுதிகள் வாங்குவது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது மாருதி நிறுவன நிறுவனம் அவர் கொடுக்க வேண்டிய பேமென்ட் தாமதமாக கொடுக்கும் என்று வைத்துக்கொள்வோம் ஏனென்றால் அவர் இவ்வளவு பெரிய கம்பெனியை எதிர்க்கும் நிலையில் இல்லை இதை மாருதி நிறுவனம் புரிந்து கொண்டு நெறி முறையற்ற செயலில் ஈடுபடுகிறது அந்த சிறிய சப்ளையர் காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏமாற்றுகிறது ஆகவே இப்படிப்பட்ட செய்கைகள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் பேமெண்ட் கொடுக்காமல் காலம் தாழ்த்துவது என்பது கொடுப்பவராக இருந்தாலும் வாங்குபவராக இருந்தாலும் அது ஒரு நல்ல நெறிமுறையான செயலாக அமையாது அவரவர் தகுதிக்கு ஏற்ற வகையில் காலத்தை நீட்டுவது தவறில்லை என்றாலும் தகுதிக்கு மீறி பேமெண்டை செலுத்தாமல் இருப்பது நெறிமுறையற்ற செயலாக கருதப்படுகிறது இதுவே பேமெண்ட் மேனேஜ்மென்ட்டில் இரண்டாவது குறையாகும் மூன்றாவதாக இருவருக்குமிடையில் உள்ள கூட்டுறவின் இடையூறுகளைப் பற்றி இங்கே நாம் பேசுவோம் நான் உங்களுடன் பேசும்பொழுது ஏற்கனவே கூறியதுபோல கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு சங்கிலித்தொடர் போன்றது சங்கிலித் தொடர் போன்று நாம் ஒரு கொடுத்தால் ஒருவருக்கு கொடுத்த அதைப் பெற்று கொண்ட மற்றொருவர் அவர் கொடுக்க வேண்டிய வேறு யாருக்காவது அதை கொடுப்பார் ஏனென்றால் அவருடைய முடிவடைந்த பொருள் வேறு யாருக்காவது மூலப் பொருளாக விளங்குகிறது இந்த சங்கிலித் தொடரில் உதாரணமாக ஒரு உற்பத்தியாளர் ஒரு பொருளை உற்பத்தி செய்து மூன்று பேருக்கு வழங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இதில் யார் ஒருவர் ஒரு நாள் பேமென்ட்டை தாமதப்படுத்தி கொடுத்தாலும் மீதம் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது ஒரு நாள் தாமதமாக அமையும் இந்த சங்கிலியில் 4 வாங்குபவர்களும் 4 விற்பனையாளர்களும் தொந்தரவு செய்யப்படுவார்கள் நான் முன்னமே கூறியது போல ஒரு கட்டுப்பாட்டுடன் நம்முடைய பேமென்ட்டை செலுத்திவிட வேண்டும் கெடு தேதிக்கு ஒரு நாள் முன்போ அல்லது அன்று காலையே வழங்கிவிட வேண்டும் ஆகையால் என்றுமே அடுத்த நாள் காலை வழங்கலாம் அல்லது மாலை வழங்கலாம் என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் இதில் உள்ள எல்லோருடைய கூறவும் பாதிக்கப்படும் இதுவே ஒருவர் உறவை மட்டுமல்ல உள்ள சந்தையில் உள்ள அனைவரது உறவையும் பாதிக்கக் கூடியதாக அமையும் இப்படி நாம் ஒரு முறை செய்தால் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் இதே இதேபோல் பேமென்ட்டை தாமதப்படுத்தினால் நாம் எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய அல்லது மதிப்புமிக்க நிறுவனமாக இருந்தாலும் நம்முடைய சப்ளையர் நம்முடனான உறவை நீண்ட நாட்களுக்கு கொண்டு செல்ல விரும்ப மாட்டார்கள் இப்படி பேமென்ட்டை செலுத்துகிறார்களோ அவர்களிடம் சென்று விடுவார்கள் இது நிறுவனத்துடைய நற்பெயரை பாதிக்கக்கூடிய செயலாகும் இப்படி செய்வதால் இது நீண்ட கால உறவை யாரிடமிருந்தும் பெற முடியாமல் செய்துவிடும் காஸ்ட் பெனெஃபிட் அனாலிஸிஸ் கூட்டுறவு கெடுதல் மற்றும் நீண்ட தொடர்பில் ஏற்படும் சிக்கல்கள் ஆகியவற்றை நான் இங்கே பார்த்துள்ளோம் I இவையெல்லாம் பேமென்ட்டை செலுத்திவிட வேண்டும் நான் இப்பொழுது உங்களிடம் ஒரு சுவாரசியமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறேன் அது என்னவென்றால் கோடு ஆப் எதிக்ஸ் மற்றும் பிரிட்டனில் உள்ள பெரிய தயாரிப்பாளர்களும் வாங்குபவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருக்கிறார்கள் இந்தக் கோட்பாட்டின்படி இதை கோடு ஆப் ப்ராக்டீஸ்வழங்கிவிட வேண்டும் அதற்காக அவர்கள் நம்மை விட்டு வேறு பெற பெரிய நிறுவனங்களை நோக்கி செல்ல மாட்டார்கள் என்று உறுதியாக கூற முடியாது இருந்தாலும் அவருடைய உறவை நீண்ட காலத்திற்கு நீடிக்க அவருக்கு தர வேண்டிய பேமென்ட்டை சரியான நேரத்தில் நாம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு சப்ளைய ம் தான் சப்ளை செய்யும் நிறுவனத்தை விட்டு விட்டு அது XYZ ABCD என்று எந்த நிறுவனமும் ஒரு நல்லபேமாஸ்டர் உதவியாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் குறித்த நேரத்தில் நம்முடைய பேமென்ட்டை நீட்டிப்பது முறையற்ற செயல் என்று கருத ஆரம்பித்து விட்டார்கள் பேமென்ட்டை பற்றிய வேறு சில முக்கியமான தகவல்களை நான் இங்கே உங்களுக்கு பகிர்ந்து கூற விரும்புகிறேன் இதன் முதல் கோட்பாடாக ஒருகோஷத்தை முன் வைக்கிறார்கள் அது என்னவென்றால் பிராம்ப்ட் பீர் ஆக இருக்குமாறும் பார்த்துக்கொள்கிறார்கள் இவ்வாறாக ஒரு நிறுவனம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் நாம் பாராட்ட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அவர்களுடைய சப்ளையர்களுக்கு உரிய நேரத்தில் பணத்தை வழங்கினால் அதை சப்ளையர்கள் கூட பாராட்டுவார்கள் நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு பொறுப்பான கம்பெனியும் தான் வாங்கும் பொருட்களுக்கு உடைய மணத்தை குறித்த தேதியில் அவர் களுக்குள் ஏற்பட்டு இருக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சப்ளையர்களுக்கு வழங்கி விடுவார்கள் இது கொள்கையாக அவர்கள் கொண்டிருக்கவேண்டும் ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தில் கெடு தேதி தள்ளுபடி கடன் காலம் ஆகியவை குறிக்கப்பட வேண்டும் இந்த பெரிய கொள்முதலாலர்கள் தனக்கு தேவைப்படக் கூடிய பொருட்களை சப்ளையர்களிடம் இருந்து வாங்கிய பிறகு அவர்களுக்கு வழங்க வேண்டியதை உரிய தேதியில் உரிய தொகையை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் வாங்குபவரும் விற்பவரும் இடையில் நீண்ட காலம் தொடரக் கூடிய ஒன்றாக இருக்கும் அவர்களை வியாபாரம் செய்ய தொடங்கும் பொழுதே தங்களுக்கு உள்ளான கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு கன்பெடரேஷன் ஆஃ தே பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரினுடைய காலதாமதம் ஆகாதபடி ஒப்பந்தத்தை செய்து கொள்வதாகும் இரண்டாவது முக்கியமான கட்டளை என்னவென்றால் ஒரு நிறுவனம் தன்னுடைய நீதித்துறையையும் கொள்முதல் துறையையும் இந்தக் கொள்கையைப் பற்றி எடுத்துக் கூறி அவற்றை பின்பற்றுமாறு வலியுறுத்த வேண்டும் அதாவது நீதித்துறையையும் கொள்முதல் துறையையும் கோடு ஆப் ப்ராக்டீஸ்சை பயன்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டும் கொள்முதல் துறை பொருட்களை பெற்றவுடன் அதற்குரிய இன்வாய்ஸை உடனடியாக நிதித் துறைக்கு அனுப்பி கெடு தேதியில் அவர்களுக்கான சரியானபேமென்ட்ஒப்பந்தத்தின்அடிப்படையில் ஒத்துக்கொண்ட முறையில் செய்து விடுமாறும் வலியுறுத்த வேண்டும் இவ்வாறு ஒப்பந்தத்தைப் தயார் செய்யும் பொழுதும் கையெழுத்திடும் பொழுதும் யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் எந்த தேதியில் எத்தனை மாதத்திற்கு அல்லது எத்தனை நாட்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் எப்பொழுது பேமெண்ட் வழங்கப்படும் எத்தனை நாட்களுக்குள் வழங்கினால் பண தள்ளுபடி கிடைக்கும் எவ்வளவு ஆர்டருக்கு இந்த பணத்தை எப்படி செலுத்தவேண்டும் போன்ற விவரங்களை ஒப்பந்தத்தில் இருவரும் ஒத்துக் கொள்ளும் படியாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் எவ்வளவு பலசாலியாக அவர்கள் இருந்தாலும் ஒப்புக் கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சரியான நேரத்தில் அவர்கள் பெற்ற பொருளுக்கான தொகையை தவறாமல் செலுத்தி விட வேண்டும் என்பது நிர்பந்தம் ஆகும் இரண்டு தரப்பினரும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்துகொள்ளவேண்டும் ஒப்பந்தத்தில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த விரும்பினால் இருவருடைய சம்மதமும் இல்லாமல் அதை ஏற்படுத்தக்கூடாது உதாரணமாக சப்ளையர் தன்னுடைய கடன் காலத்தை நீடித்துக்கொள்ள நினைத்தாலோ அல்லது கொழுமுதல் செய்பவர் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றாலோ ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சரத்துக்களின் அடிப்படையில் அது நடைபெற வேண்டும் முன்னறிவிப்பு இல்லாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் இருவரும் செய்து கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் கொழுமுதலாளர் தன்னுடைய பேமென்ட் செய்து விடுவேன் என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் இருவரும் தங்களுக்குள் பேசி வைத்துக் கொள்வார்கள் யாரும் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று அது மட்டும் இல்லாமல் எவ்வாறு செலுத்த வேண்டும் எந்தக் கிளையில் காசோலையை வழங்க வேண்டும் அப்படி வழங்கிய காசோலையை வங்கிகள் எத்தனை நாட்களில் தன்னுடைய கணக்கில் பற்று வைக்கும் தான் எவ்வளவு நாட்களில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற எல்லா விஷயங்களையும் இருவரும் பேசி ஒப்பந்தத்தில் முடிவு செய்து கொள்வார்கள் தனக்கு வழங்கப்பட்டுள்ள காசோலையை எத்தனை நாட்களில் வங்கிக்குச் எழுதி அனுப்பி பணத்தை பெற முடியும் மேலும் எந்த வங்கி கிளை தனக்கான காசோலையை கிளியரிங் செய்து கொடுக்கும் தனக்கான மிதவை நாட்கள் எத்தனை நாட்களாக இருக்கும் என்று தெளிவாக சப்ளையர்கள் அறிந்து கொள்வார்கள் சப்ளையருக்காக அவருடைய வங்கியானது காசோலைகளை பெற்று அதை வேறு வங்கிக் கிளைக்கு அனுப்பி அவருக்கு சேர வேண்டிய பணத்தை அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்து விடும் இதுவும் கோடு ஆப் ப்ராக்டீஸ்னுடைய பெற்று அதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்யவும் தகுந்த வழிமுறையை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் எனக்கு ஆறு மாதம் கடன் காலம் வழங்கினீர்கள் இப்பொழுது அதை 45 நாட் களாக மாற்றி விட்டீர்கள் 10 நாட்களுக்குள் நான் உங்களுக்கு தொகையை செலுத்தி விட்டால் 2 கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கக் கூடாதா என்று கேட்கலாம் இவ்வாறு பலவித விதிமீறல்கள் அல்லது ஒப்புக்கொண்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளில் ஏதாவது கருத்து வேறுபாடு தோன்றினால் அதையும் எளிதாக ஒப்பந்தத்தின் மூலமாக வேகமாக தீர்த்து வைக்க முடியும் இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு கட்சிகளில் இருந்தாலும் நிச்சயமாக கருத்து வேறுபாடு தோன்றும் பொருட்களை பலசாலியாக இருப்பதால் எப்பொழுதும் நம்முடைய சப்ளையர் நம்மிடம் ஏதாவது கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் நான் பலம் பொருந்தியவன் ஆகையால் அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை என்னுடையது அல்ல என்று நினைக்கக் கூடாது அதற்கு பதிலாக உடனடியாக சப்ளையர் எந்தவிதமான கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை நான் வேறு சப்ளையரை மாற்றிக் கொள்வேன் என்று நினைக்கக் கூடாது இப்படியே நடந்து கொள்வது ஒரு நல்ல விதமான உணர்வையோ அல்லது நம்மை பற்றிய ஒரு நல்ல பிரதிபலிப்பையோ நம்முடைய சப்ளையேர்க்கோ அல்லது சந்தையில் உள்ள மற்றவர்களுக்கும் வழங்கி விடாது ஆகவே இருதரப்பும் தங்கள் கருத்துகளையோ அல்லது புகார்களையோ பரஸ்பரம் விரைவாக தீர்த்துக்கொள்ள முடிவெடுக்க வேண்டும் இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு தங்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் இதைப்போல இன்னும் பல நிபந்தனைகள் இங்கே கூறப்பட்டுள்ளது உதாரணமாக 6 டெர்ம்ஸ் ஆப் தி ரெபெரென்ஸ் இதில் கூறப்பட்டுள்ளது முதலாவது தெளிவான தீர்க்கமான கொள்கை இரண்டாவது கொள்முதல் துறையின் மூலம் நிதித்துறை இயங்க வைப்பது மூன்றாவதாக பேமென்ட் எப்படி செய்வது என்பதை பற்றியதாகும் அடுத்ததாக காலத்தை நீடிப்பது பற்றி மற்றும் அதற்கான நடைமுறைகள்பேமெண்ட்டை பெறுவதற்கான நடைமுறைகள் பற்றியும் சச்சரவுகள் தீர்த்து கொள்வதற்கான வழி முறைகளையும் இந்த கோட்பாட்டில் கூறப்பட்டுள்ளது இவ்வாறான வழிமுறை CII போன்ற அமைப்புகளில் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய பலமான கொள்முதலாளர் தன்னுடைய சப்ளையரை துன்புறுத்தாமல் எப்பொழுது கெடு தேதி வருகிறதோ அப்பொழுது அவர் பணத்தை வழங்கிவிட வேண்டும் இப்படி இறுதி வரை திருப்தியுடன் அவர்களுக்கு தேவையான பரிமாற்றங்களை செய்து கொண்டு நிம்மதியான வியாபாரத்தை தொடர வேண்டும் அடுத்ததாக கால நீட்டிப்பை பற்றிய பகுதியைக் காண்போம் முன்னரே நான் உங்களுடன் கூறியது விவாதித்தது போல நீட்டிப்பு செலவு என்பது சப்ளையர்கள் தாங்க முடியாத ஒன்றாக காலத்தை நீட்டிக்க விரும்புவார்கள் என்று அதை குறைக்க எண்ணுவார் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல எப்படி இருந்தாலும் ஒருவராலும் கடன் கொடுக்காமல் பண விற்பனை மட்டுமே செய்ய இயலாது சப்ளையர் கடனுக்கு பொருட்களை விற்க வேண்டும் நாமும் அதைப் போல கடன் பெற்றுத்தான் நம்முடைய உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் கால கெடுவுடன் கடன் கொடுக்கப்படுகிறது அதை எப்பொழுது திருப்பி தருவார் என்று சரியாகத் தெரிந்து கொள்ள வேண்டும்என்றுசப்ளையர் விரும்புவார் உதாரணமாக வாங்குபவர் தன்னுடைய என்பிவி குறைந்து விட வேண்டும் என்று எண்ணுவார் ஆனால் அவரோ அதை எவ்வாறு பெருக்கி விடவேண்டும் என்று சிந்திப்பார் வாங்குபவர் நிறைய நாட்களை கடன் காலமாக பெற விரும்புவார்ஆனால் குறைந்த காலத்தை கொடுக்க வேண்டும் என்று சப்ளையர் எண்ணுவார் அதை போல நேரடியாக சந்தைக்கு சென்று பணத்திற்கு பொருட்களை வாங்கினால் நிச்சயம் பொருட்கள் விலை வித்தியாசமாகத் தான் இருக்கும் ஒருவர் பொருட்களை கடனாக வாங்க விரும்பினால் அவருக்கான பொருட்களின் விலை வேறாகத்தான் இருக்கும் எவ்வளவு நாட்கள் கடன் நீட்டிப்பு நடக்கிறதோ அவ்வளவு நாட்களுக்கான மதிப்புடன் ஒரு பொருளின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது பொருட்களை கடனாக பெற்றால் அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் கடன் கொடுக்கும்போது நிச்சயம் சில விலை வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இரண்டு விலைப்பட்டியல் ஒன்றாக எல்லோரும் கடனுக்கு பொருட்களை வாங்க விரும்புவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பேமெண்ட்ஐ நீட்டிக் கொண்டே செல்வார்கள் அப்படியே கடனுக்கு பொருட்களை வழங்கும் போது நிச்சயமாக அதிகமான விலையில் ஏன் கொடுக்கிறார்கள் என்றால் கடன் காலத்திற்கான ஒரு செலவு கடன் காலம் நீடிப்பதற்காக ஒரு செலவு மற்றும் கடன் வாங்கியதற்காக ஒரு செலவு என்று பல்வேறு விதமான செலவுகளை சேர்த்துதான் பொருட்களை விற்க முடியும் அந்த செலவுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்போம் இதில் 2செலவுகள் அடங்கியுள்ளது ஒன்று நேர்முக செலவு மற்றொன்று மறைமுக செலவு மறைமுக செலவில் அபராத வட்டி விகிதமும் அடங்கியுள்ளது வாங்குபவரும் விற்பவரும் தங்களுக்கான விலையை நிர்ணயித்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தை செய்து கொள்வார்கள் இதில் வாங்குபவர் தன்னுடைய கடன் காலத்தை நீட்டித்தால் அவர்களுக்கு அபராத வட்டி விதிக்கப்படும் முதலாவதாக செலவுகள் நேர்முக செலவுகள் என்பது அவர்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான செலவுகள் அதாவது பொருட்களை உற்பத்தி செய்ய முதலீடு செய்த தொகையாகும் நேர்முக செலவுகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மாடலை நான் உங்களுக்கு பின்னர் கூறுகிறேன் நேர்முக செலவினை கண்டுபிடிப்பதற்காக பிரத்தியேகமாக ஒரு மாடல் நமக்கு இங்கே உள்ளது இப்பொழுது நாம் அந்த மாடலை பற்றி விவாதிப்போம் அந்த மாடலின் பெயர் டைட்டில் ஆப் எக்கனாமிக்ஸ் ஆப் ஸ்ட்ரெட்சிங் தி பேமென்ட் இப்பொழுது நாம் பேமெண்ட் காண்போம் இந்த மாடலின் தாமதப்படுத்தும் போது எவ்வாறு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதில் சி அதாவது அவர்கள் எவ்வளவு கொள்முதல் செய்கிறார்கள் என்பது இதில் ஒரு கடன் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கடன் காலம் முடியும் பொழுது பேமெண்ட் வழங்கி விட வேண்டும் V என்பது ஆர்டர் மதிப்பு D என்பது நேர்முக செலவு இந்த நேர்முக செலவையும் ஆர்டர் மதிப்பின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கிட வேண்டும் Ts பேமெண்ட் தாமதமாகும் காலத்தின் நாட்களில் அளவாகும் I என்பது பேமெண்ட் தாமதமாகும் காலத்தின் நாட்களுக்கு உரிய மறைமுக செலவாகும் அனேகமாக நாம் எல்லா காரணிகளையும் பார்த்துவிட்டோம் ஆகவே நாம் இந்த மாடலை பயன்படுத்தி கடன் காலம் நீட்டிப்பு செலவுகளை எளிதாக கணக்கிட முடியும் ஆகவே C என்பது கால தாமதத்திற்கான செலவு V என்பது ஆர்டர் இன் மதிப்பு D என்பதை நாம் கண்டுபிடிக்க 1 ரூபாய் மதிப்பில் நாம் கண்டுபிடிக்கும் தாமதத்திற்கான நேர்முகத் செலவு Ts என்பது எத்தனை நாட்கள் கால நீட்டிப்பு என்பதை குறிப்பது ஆகும் i என்பது மறைமுக செலவுகள் k என்பது டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தினசரி வாய்ப்பு செலவுகள் இப்படித்தான் கடன் காலத்தை நீட்டித்தால் அவர்களுக்கு அபராத வட்டி விதிக்கப்படுகிறது சப்ளையர்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தைக் கொடுக்காமல் அதை வேறு எங்கோ முதலீடு செய்கிறார்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் அதில் அவர்கள் அபராத வட்டித் தொகையை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் உதாரணமாக 2 ஒரு மாதத்திற்கு வட்டியாக 24 ஒரு வருடத்திற்கு வசூலிக்கப்படும் போது அதை அவர்கள் வேறு எங்காவது முதலீடு செய்தால் அல்லது சந்தையில் முதலீடு செய்தால் 36 அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது அவர்கள் லாபம் 12 பெறுகிறார்கள் ஆகவே கேட்டவுடன் சந்தர்ப்ப செலவுகளையும் தினமும் நாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் இந்த மாடலில் தாமத செலவுகள் ஒரு ஆர்டர் இன் மதிப்பு தாமத நேரடி செலவுகள் எத்தனை நாள் நீடிக்கிறது காலத்தை நீட்டிப்பதால் ஏற்படும் மறைமுக செலவுகள் மேலும் சந்தர்ப்ப செலவுகள் ஆகியவற்றைப் பற்றி நாம் இதில் தெளிவாக பார்த்தோம் இதைத்தான் காலநீட்டிப்பின் செலவுகளை கணக்கிடும் முறை என்று நாம் கூறுகிறோம் இதில் I என்பது மறைமுக செலவாகும் இதை எப்படி கணக்கிடுவது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் மறைமுக செலவுகள் என்றால் என்ன என்று நீங்கள் நினைப்பீர்கள் முதலாவதாக நம்முடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவது நம்முடைய நற்பெயர் தேய்மானம் என்று கருதலாம் நாம் எவ்வளவு பெரிய பலசாலியாக அல்லது பெரிய உற்பத்தியாளராக அல்லது செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தாலும் நம்முடைய நற்பெயர் தேய்மானம் என்பது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும் நம்மை சந்தையில் உள்ளவர்கள் பேட் பேமாஸ்டர் என்றும் கட்டணத்தை சரியான நேரத்தில் செலுத்தாதவர் என்றும் கூறுவதால் ஏற்படும் நஷ்டத்தை இதில் நாம் மறைமுக செலவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே யாரும் நம்முடன் வியாபாரம் செய்ய விருப்பம் கொள்ள மாட்டார்கள் சரியான நேரத்தில் பேமென்ட் செலுத்தாததால் நம்முடைய கிரேட் ரேட்டிங் கீழே சென்று சென்றுவிடும் நாம் நம்முடைய பேமென்ட் தாமதப்படுத்துவது ஆல் அதற்குப் பின்பு நம்முடன் யாரும் வியாபாரத்தை தொடர ஒரு முறைக்கு 10 முறை ஆலோசித்து நமக்கு கடன் கொடுக்க வேண்டுமா என்று தீர்மானிப்பார்கள் சரியான நேரத்தில் நாம் பேமெண்ட நமக்கும் உள்ள உறவு அதிலுள்ள தளர்வுகளை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் நாம் முன்னரே கூறியது போல இது ஒரு சங்கிலித்தொடர் போன்றது முதலாவது சப்ளையர் இரண்டாவது உள்ளவருக்கு சப்ளை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் மூன்றாவது சப்ளையர் சப்ளை செய்கிறார் என்றும் அவர் தன்னுடைய பொருட்களை வைத்து நாலாவது சப்ளையர் பொருட்களை முடித்து கொடுக்கிறார் இந்த சங்கிலித் தொடர் ஒருவர் மற்றொருவருக்கு பேமென்ட் வழங்குகிறார் யாரேனும் ஒருவர் இந்த சங்கிலித்தொடரில் தாமதமாக பேமெண்ட் வழங்கினால் அது மீதமுள்ள எல்லோரையும் பாதிப்பதாக அமைகிறது உதாரணமாக முதல் நபர் தன்னுடைய பேமெண்ட் தாமதப்படுத்தினால் அது இரண்டாம் நபரையும் பாதிக்கும் அங்கிருந்து மூன்றாம் நபரையும்பாதிக்கும் ஏனென்றால் முதல் நபரிடமிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் இரண்டாம் நம்பருக்கு மூலப்பொருளாகவும் மூன்றாம் நபருக்கு இரண்டாம் நபரிடம் இருந்து பெறப்பட்ட பொருள் மூலப் பொருளாகவும் மாறி மூன்றாவது நபருக்கு வழி வழியாக சென்று நான்காம் நபருடைய முடிவு பொருளாக அது உருவாகிறது ஆகையால் ஒருவர் பேமென்ட் தாமதப்படுத்தினால் அந்த சங்கிலித் தொடரில் உள்ள அனைத்து சப்ளையர் இவருடைய உறவும் பாதிக்கப்பட்டுவிடும் அவர்கள் இனிமேல் கடனுக்கு பொருட்களை கொடுப்பதைப் பற்றி ஆலோசிக்க தொடங்கிவிடுவார்கள் ஏனென்றால் ஒவ்வொருசப்ளையரும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிலைக்குப் பிறகு அவர்களால் தங்கள் கையிலிருந்து ரொக்கத்தை எடுக்க முடியாமல் போய்விடும் அவர்கள் ஒரு நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் இது மேலும் ஒரு மறைமுக செலவாகும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் பொழுது சப்ளையர் தனக்கு சாதகமான ஒருவரைத் தேடி சப்ளை செய்ய தொடங்கி விடுவார் முடிவாக யார் தகுந்த நேரத்தில் பணத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குமுன்னுரிமை கொடுப்பார் இப்படியாக தன்னுடைய பொருட்களை ஒவ்வொருவருக்கும் மாற்றிவிடுவார் முதலில் யார் தகுந்த நேரத்தில் பேமெண்ட் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய பொருட்களை சப்ளை செய்வார் ஆகையால் தகுந்த நேரத்தில் சப்ளை கிடைக்காமல் தாமதம் ஏற்படும் அதனால் அவர் வியாபார பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஆகவே நமக்கு இரண்டுசெலவுகள் ஒன்று நேர்முக செலவு இரண்டு மறைமுக செலவு மறைமுக செலவுகளை நாம் நம்முடைய நற்பெயர் தேய்தலின் மூலமாக அல்லது மோசமான கிரெடிட் ரேட்டிங் அல்லது சப்ளையர் நமக்கு ஏற்பட்ட உறவு விரிசல் அல்லது இருக்கும் நமக்கும் உள்ள உறவு தளர்வுகள் ஆகியவைகளின் மூலம் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மறைமுக செலவுகளை நாம் கண்டுபிடித்து இந்த மாடலுக்கு புகுத்தி கொள்ள வேண்டும் இருந்தபோதும் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் மறைமுக செலவுகள் இந்த மாடலுக்கு செய்ய முடியவில்லை என்றாலும் நேர்முக செலவுகளுக்கு உள்ள கூறுகளான ஆர்டரின் மதிப்பு நீட்டிப்பு நாட்கள் போன்றவற்றை கணக்கிட்டு சந்தர்ப்ப செலவுகளுடன் சேர்த்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் இந்த அனைத்து காரணிளையும் ஃபேக்டர் நம்மிடம் வசூலிக்கிறார் இதைத்தான் நேர்முக செலவுகள் அதாவது கால நீட்டிப்பை கணக்கிடுவது அதாவது காலத்திற்கான செலவுகளாக நன்மைகளாக நாம் இதைக் கருதுகிறோம் இதை வைத்துத்தான் நாம் கால நீட்டிப்பை வாங்குபவர்களுக்கு கொடுக்க முடியும் இதையும் தாண்டி காலத்தை நீடித்தால் சமாளிக்க முடியாது ஆகவே இருவரும் ஒப்புக் கொண்டால் மட்டுமே இந்த கால நீட்டிப்பு நடைபெறும் பேமெண்ட்எப்போது கிடைக்கும் என்று தெரியும் இன்று நாம் இதில் கணக்கு ஒன்றும் போடப் போவதில்லை நாளைய வகுப்பில் அதைப்பற்றி பார்த்துக்கொள்ளலாம் மாடலைப்பற்றி மட்டும் நாம் இங்கே விவாதித்திருக்கிறோம் இதுவரை நாம் விவாதித்தது இந்த மாடலில்ன் மட்டும் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் அதற்கான எண்களை நாமாகவே போட்டுக் கொண்டு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுப்பேன் இதுவரை நாம் நேர்முக செலவுகள் மற்றும் மறைமுக செலவுகள் கடன் காலம் நீட்டிப்பு காரணமாக எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதைப் பார்த்தோம் இது மட்டுமல்லாமல் இன்னும் மிதவை மேலாண்மையில் பிளோட் மேனேஜ்மென்ட் சில குறிப்புகளை நாம் பார்க்க வேண்டும் முன்பே சிலவற்றை மிதவை மேலாண்மை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் ஆனால் மீண்டும் சில கருத்துக்களை நாம் அடுத்த பகுதியில் காண்போம் அக்கவுன்ட்ஸ் பேயபிள்ஸ் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டியுள்ளது அனைத்தையும் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மிக்க நன்றி